வணக்கம் பார்வையாளர்களுக்கு வரவேற்பு ஆராய்ச்சி நெறிமுறை நடைமுறைகள் ஒரு சொற்பொழிவு உள்ளது ஆராய்ச்சி நடத்தும் சம்பந்தப்பட்ட முக்கியமான நெறிமுறைகளில் சிலவற்றை நான் பிரதிபலிக்க முயற்சிப்பேன் எனவே ஆராய்ச்சியில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் தொடங்குவோம் அங்கு எத்தகைய நன்னெறிகள் முக்கியம் பெறுகின்றன என்பதைப் பார்ப்போம் அதன் பிறகு ஆராய்ச்சிக் நெறிமுறைகளின் வரலாற்று வளர்ச்சியைப் பார்க்க அல்லது ஆராய்ச்சிக்கான நெறிமுறை சிக்கல்களைப் பார்ப்போம் இது இன்றைய உலகில் ஒரு முக்கியமான சிக்கலாக மாறியுள்ளது பின்னர் இறுதியாக சில சிக்கல்களை நாம் பார்க்கலாம் இந்த விரிவுரை திட்டமிடப்பட்டுள்ளது எனவே முதலில் ஆராய்ச்சி செயல்முறையை பார்க்கலாம் நாம் ஆராயும் போது என்ன நடக்கும் என்பதற்கு இது மிகவும் விஞ்ஞானரீதியாக வகைப்படுத்தப்பட்ட கணக்கு அல்ல அது ஒரு சொற்பதமான கணக்காகும் ஆராய்ச்சி செயல்முறை பொதுவாக ஒரு சிக்கல் அல்லது சிக்கல்களை தொடங்குகிறோம் இது எப்பொழுதும் இருக்காது ஆனால் வழக்கமாக இது ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு பிரச்சனை தொடங்குகிறது மேலும் அடிக்கடி இங்குதான் நெறிமுறைகள் முக்கியமானவை என்று நாம் காணலாம் ஒரு ஆராய்ச்சியாளர் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் இந்த சிக்கல்களில் பல சமுதாயத்தில் ஒரு சிக்கலை தீர்ப்பதுடன் சமூகத்தில் மக்களுடைய வாழ்க்கையை சில சமயங்களில் மேம்படுத்தும் எனவே அங்கேயே தன்னைத்தானே நன்னெறிகளின் பாத்திரத்தை காண்கிறோம் சிக்கலை ஆராய்வதோடு சிக்கல் தொடர்பான நேரடி மற்றும் மறைமுக இலக்கியம் நாங்கள் பொதுவாக இலக்கிய ரீதியாக மறுபரிசீலனை செய்யும் அல்லது ஒரு சரியான வருங்காலத்திலிருந்து உங்கள் பிரச்சினையை புரிந்து கொள்ள இந்த டொமைனில் உள்ள ஏற்கனவே உள்ள ஆராய்ச்சியை மறுபரிசீலனை செய்வோம் சரியான கோணத்தில் பொருத்துவதற்கு பின்னர் நாம் இலக்கு மற்றும் கருதுகோள் உருவாக்கம் அமைப்பிற்கு செல்கிறோம் அங்குள்ள சில பிரச்சனைகள் மற்றும் அதன் விளைவு விவரிக்கப்படுகிறது இறுதியாக மீண்டும் நீங்கள் பல்வேறு துறைகளில் தரவு எவ்வாறு சேகரிக்கப்படுகிறீர்கள் என்பதைப் பற்றி விவாதிக்கிறீர்கள் இந்த செயல்முறை ஒழுக்கம் இருந்து ஒழுக்கத்திற்கு மாறுகிறது பின்னர் எப்படி ஒரு அனாலிசிஸ் செய்யப்படுகிறது மற்றும் பின் விளைவாக கண்டுபிடிப்பது என்ன வகையான முடிவுகள் எந்தவிதமான கண்டுபிடிப்புகள் நீங்கள் வெளியே வர திட்டமிட்டுள்ளன பின்னர் அவற்றை ஆராய்ச்சி இதழில் வெளியிடுகின்றன இது மிகவும் முக்கியமான பகுதியாகும் வெளியீடு எனவே சிக்கல் மற்றும் வெளியீட்டுடன் அடையாளம் காண தொடங்குகிறது ஆராய்ச்சி ஒரு நிலை முடிந்துவிட்டது நீங்கள் இந்த சூழ்நிலையில் உண்மையான சூழ்நிலையில் பொருந்தும் போது மற்ற நிலை இப்போது உள்ளது தொழில் அல்லது வேறு எங்காவது இருக்கலாம் நான் இங்கே அந்த அம்சங்களைப் பற்றி விவாதிக்கவில்லை ஆனால் அனைத்து நடவடிக்கைகளையும் இங்கே விவரிக்கப்பட்டுள்ள ஆறு படிநிலைகள் அல்லது இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன வெளியீடு வரை சிக்கலை அடையாளம் காணுவதில் இருந்து ஆரம்பிக்கின்ற ஒரு மிக முக்கியமான பங்கு நெறிமுறைகள் வகிக்கிறது என்று பார்க்கலாம் உதாரணமாக வெளியீட்டில் ஆசிரியரைப் பற்றிய பல சிக்கல்கள் உள்ளன ஆசிரியருடன் தொடர்புடைய பிரச்சினைகள் ஒரு பத்திரிகை விஞ்ஞான இதழிலோ அல்லது ஒரு தொழில்நுட்ப பத்திரிகையிலோ மறுபரிசீலனை வெளியீட்டு தொடர்பான கருத்துத் திருட்டு பிரச்சினைகள் இவையெல்லாம் மிக முக்கியமான நெறிமுறை சிக்கல்கள் எனவே இன்றைய பிரச்சினைகள் சிலவற்றை ஆராய்வதற்கு நாம் சுருக்கமாக முயற்சி செய்கிறோம் எனவே நெறிமுறைகள் மற்றும் ஆராய்ச்சி சொல் நாம் உண்மையில் விரிவுரைக்கு முன் பிரச்சினைகளைப் பெறலாம் பார்ப்போம் நெறிமுறைகள் என்ன எனவே நெறிமுறைகள் கால நெறிமுறைகள் கிரேக்க வார்த்தையான ஏதோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது ஆகவே நல்ல குணாம்சம் ஒரு நபரின் தார்மீக ஒருமைப்பாடுடன் சம்பந்தப்பட்டிருப்பதைக் காணலாம் ஆராய்ச்சி களத்தில் இதைப் பயன்படுத்த நீங்கள் முயற்சிக்கும்போது ஆராய்ச்சியாளரின் ஒழுக்கநெறி மிகவும் முக்கியமானது என்பதை நாம் காணலாம் எனவே அந்த அர்த்தத்தில் நாம் இந்த இரண்டு சொற்களையும் இணைக்க முடியும் நம்பகமான மற்றும் செல்லுபடியாகாத கண்டுபிடிப்புகளுடன் நம்பகமான செயல்முறையை உறுதி செய்வதில் இது முக்கியம் இந்த இரண்டு விஷயங்களும் மிகவும் முக்கியம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அத்தகைய நடவடிக்கை முடிவடையும் எந்தவொரு ஆராய்ச்சியுமான சரியான கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியம் ஏனெனில் இது பொதுமக்களிடையே நம்பிக்கையை சார்ந்துள்ளது ஆராய்ச்சிக்கு முக்கியம் எனவே ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் வேலையை பொறுப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் பொதுமக்களை சமாதானப்படுத்த வேண்டும் அவர்கள் பொதுமக்களுக்கு கடன்பட்டுள்ளனர் பொறியியல் மருத்துவம் அல்லது பல்வேறு வேறுபட்ட களங்களில் உள்ள பல தொழில்முறை சங்கங்கள் அவர்களது சொந்த நெறிமுறை மற்றும் அவர்களது சொந்த பொது ஒழுக்க விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளன ஆராய்ச்சிக்கான ஒழுக்கவியல் பரிமாணங்களை ஆய்வு செய்ய என்ன நெறிமுறைகள் உள்ளன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறோம் பொது வழிகாட்டுதல்கள் ஆராய்ச்சி மற்றும் நெறிமுறைகளில் மிகசூழலில் நடவடிக்கை வழிகாட்டுதல்களை கொண்டிருக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் அதைக் காணலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ஆராய்ச்சி சிக்கல் தேர்வு என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் நடத்தை பாதிக்கும் பல முக்கியமான நெறிமுறை சிக்கல்களும் ஆராய்ச்சிகளும் ஆய்வாளர்களும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்புகொள்கிறார்கள் என்பதை ஆராய்வது அவசியம் குறிப்பாக இன்றைய உலகில் பல கூட்டு வேலைகள் நடைபெறுகின்றன அங்கு மக்கள் மிகவும் முக்கியமான தொழில் உறவுகளில் ஈடுபட வேண்டும் நிறைய ஆதாரங்கள் பகிர்ந்துகொள்வதற்கான கேள்விகள் ஆய்வகங்கள் இறுதியாக கண்டுபிடிப்புகள் ஒரு ஆராய்ச்சி வேலையில் இருந்து வந்திருக்கின்றன இந்த சூழலில் வணிகத்தின் ஒட்டுமொத்த நடத்தை மிகவும் வலுவான நெறிமுறை வழிகாட்டுதல்களால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களை எப்படி நடத்துவது இந்த கேள்விகளுக்கு முக்கியம் ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களை எப்படி நடத்துவது என்பது தொடர்பாக ஒரு குழுவின் கேள்விகள் உள்ளன விஞ்ஞானத்தில் அறிந்த பல களங்களில் விலங்குகள் ஈடுபட்டுள்ளபோதும் குறிப்பாக மனிதர்கள் மற்றும் விலங்குகள் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் அது மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்திற்கு வரும் போது மனிதர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் சமூக அறிவியல்களில் கூட மனிதர்கள் பங்கேற்பு இன்றைய உலகில் தவிர்க்க முடியாதவை எனவே அந்த விஷயத்தில் மிகவும் முக்கியமான சிக்கல்கள் உள்ளன நெறிமுறை சிக்கல்கள் அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் மீண்டும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் ஒன்று உண்மையாய் இருக்க வேண்டும் இவை அடிப்படை மிகவும் அடிப்படை நெறிமுறை மதிப்புகள் மீண்டும் மற்றொரு முக்கியமான களம் ஆபத்து மேலாண்மை ஆகும் ஏனெனில் ஒவ்வொரு ஆராய்ச்சி உள்ளடங்கும் குறிப்பாக அறிவியல் ஆராய்ச்சி என்றால் பல ஆராய்ச்சி நடவடிக்கைகள் ஆபத்து கேள்வி உள்ளடக்கியது மற்றும் நாம் அதை தவிர்க்க முடியாது எங்கள் நோக்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆபத்தையும் தவிர்ப்பது கூடாது மாறாக ஒழுங்காக பராமரிக்க எப்படி சரியாக ஆபத்தை நிர்வகிக்க எப்படி இதில் ஈடுபட்டுள்ள ஆபத்து ஆராய்ச்சி செயல்முறைகளில் ஈடுபடும் அபாயங்கள் இருப்பதை கவனமாக இருங்கள் அவற்றைச் சமாளிக்கவும் அவற்றை நிர்வகிக்கவும் சரியான நேரத்தில் தலையிடவும் தலையிடவும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இதனால் ஆபத்தை குறைக்க முடியும் எனவே இவை முக்கியமான பிரச்சினைகளில் சில மீண்டும் நன்மைகள் பகிர்ந்து கொள்ள விருப்பம் அது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு ஆராய்ச்சி சமூக நலனுக்கும் தனிப்பட்ட நன்மையும் இருக்கும் இதை ஆராய்வதற்கு எவ்வளவு தூரம் ஆராய்ச்சியாளர்கள் தயாராக உள்ளனர் இது வெளியீடுகளின்படி இருக்கலாம் சிலநேரங்களில் காப்புரிமைகள் அல்லது அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குதல் மற்றும் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பின் பல அம்சங்கள் எனவே ஆய்வாளர்கள் பங்குதாரர்கள் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்ற பங்குதாரர்கள் ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்கள் ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் அந்த ஆராய்ச்சியை நடத்துவதில் அவர்களுக்கு உதவி செய்யும் மக்களைப் பகிர்ந்து கொள்வது ஆகியவற்றுடன் இதை பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளதா என ஆராய்ச்சியாளர்கள் தயாராக உள்ளனர் ஆனால் அதே வழியில் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியதில்லை உதாரணமாக ஆராய்ச்சியில் பங்காளிகள் அல்லது ஆராய்ச்சியில் கூட்டுப்பணியாளர்களுடன் ஒரு வகையான அறிவுசார் பகிர்வு உள்ளது ஒரு விஞ்ஞான இதழில் ஒரு கட்டுரையை நீங்கள் வெளியிடும்போது இங்கு பல கடுமையான ஆசிரியர் பணிகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் ஆனால் ஆராய்ச்சியின் முக்கியத்துவங்களைப் பொறுத்த வரையில் பகிர்வு மிக முக்கியமான நிதி உட்குறிப்புகளையும் பிற தாக்கங்களையும் கொண்டிருக்கக்கூடும் எனவே இவை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் நீங்கள் ஆராயும் போது ஒழுங்காக கவனித்துக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமானது மிகவும் எளிமையானது பொறுப்புடன் செயல்பட இந்த வார்த்தை பொறுப்பு நெறிமுறை ஆராய்ச்சி சூழலில் ஒரு மிக பரந்த பொருள் உள்ளது ஒரு கருத்தில் நாம் நெறிமுறைகள் அனைத்தும் பொறுப்பைப் பற்றி கூறலாம் எனவே ஒருவர் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் மற்றும் ஆய்வு நடத்தப்படும் போது பல்வேறு வழிகளில் இந்த பொறுப்பைக் காட்டுங்கள் பேராசிரியரான ஹுவாங் வூ சக்கின் வழக்கு பற்றி நான் விளக்கிக் கூறுவேன் இவர் மிக முக்கியமான கொரிய விஞ்ஞானியாக கொண்டாடப்படுகிறார் மாறாக அவர் செய்ததாக அவர் கூறினார் விஞ்ஞானத்தில் ஒரு கட்டுரையில் 2004 ஆம் ஆண்டில் தென் கொரிய விஞ்ஞானி ஹுவாங் வூ சக் ஒரு மனித கருமுட்டை க்ளோன் செய்தார் அதில் இருந்து தண்டு செல்கள் செறிவூட்டப்பட்டதாக கூறினார் அந்த நேரத்தில் அது உண்மையாக இருந்தால் அது குறிப்பிடத்தக்க சாதனை என்று கருதப்பட்டது பல்வேறு நோய்களின் மருந்து மற்றும் சிகிச்சைக்கான பல தாக்கங்கள் இந்த கண்டுபிடிப்பு அல்லது அதற்கு மாறாக இந்த கண்டுபிடிப்பு பல்வேறு நோய்களாலும் வியாதிகளாலும் பாதிக்கப்பட்ட உலகெங்கிலும் உள்ள பல மக்களுக்கு உதவியிருக்கும் பின்வருமாறு சுருக்கமாகச் சொல்கிறது ஒரு நபரின் தோல் செல்கள் ஒரு க்ளோன் செய்யப்பட்ட கருவை உருவாக்கி சிறுநீரகம் கல்லீரல் அல்லது இதயத் தண்டு செல்கள் ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் மிகவும் வெளிப்படையாக தாக்கங்களை நிறைய நேர்மறையான தாக்கங்களை மருந்து டொமைன் இந்த உயிரணுக்கள் நோயுற்ற திசுவை பதிலாக உறுப்பு நிராகரிப்புக்கு பயப்படக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தப்படலாம் ஏனெனில் அது ஒரு சொந்த உடல் மற்றும் அல்சைமர் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற குண நோய்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பேராசிரியர் வூ சக் புகழ்ந்தார் ஆச்சரியம் இல்லை மற்றும் அவர் தனது நாட்டின் ஆனார் தென் கொரியா தான் மிக முக்கிய விஞ்ஞானி மற்றும் அந்த நேரத்தில் அதன் தேசிய புதையல் என்று அவர் கொண்டாடப்பட்டது ஆனால் கதையின் முடிவு மிகவும் சோகமாக இருக்கிறது அவரது பணி பற்றி ஆராயும் ஒரு அறிஞர் குழு அவர் தனது கூற்றைப் பொய்த்ததாகக் கண்டறிந்தார் நான் அதை வாசித்துக்கொண்டிருக்கிறேன் பதினொரு நோயாளிகளுக்குரிய தண்டு செல்களைத் திறம்பட வளர்த்துக் கொண்டதாக அவர் கூறியது தவறானது அவர் தனது ஆய்வில் பெண் ஆய்வாளர்கள் அவரது ஆராய்ச்சிக்கு முட்டைகளை வழங்கியதாக ஒப்புக் கொண்டார் இது உண்மையில் மிகவும் முக்கியமான நியாயமற்ற நடைமுறையாகும் அவர் அதை செய்யவில்லை மீண்டும் 2004 தாளில் தண்டு செல்கள் வழங்குபவரின் டி A உடன் பொருந்தவில்லை என்றாலும் அவை தயாரிக்கப்படவில்லை என்பதைக் காட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட தரவுகளில் எழுதப்பட்டது மீண்டும் விளைவு என்ன இறுதியாக என்ன நடந்தது மார்ச் 2006 இல் அவர் சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி தனது பேராசிரியரிடம் இருந்து நீக்கப்பட்டார் மற்றும் மோசடி மற்றும் மோசடிக்கு உட்படுத்தப்பட்டார் எனவே இது கதையின் சோகமான முடிவு எனவே நாம் விவாதித்த இந்த விஷயத்தில் குறிப்பாக சில நெறிமுறை சிக்கல்களைக் காணலாம் மேலும் இந்த சூழலில் நாம் பரிசீலிக்கக்கூடிய சில தொடர்புடைய சிக்கல்களையும் பார்க்கலாம் ஒரு விஞ்ஞானி மற்றும் அவரது குழு உறுப்பினர்களின் நியாயமற்ற மற்றும் கட்டாய நடத்தை ஆகும் பின்னர் தரவுகளைத் தயாரிப்பது இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஈடுபட்டுள்ள மிக முக்கியமான நெறிமுறை மீறல்களில் ஒன்றாகும் இதில் சந்தேகமே இல்லை நம்பிக்கை இல்லாமை ஏனெனில் அவர் அனைத்து அடிப்படை கொள்கைகளையும் மீறுகிறார் பொது நம்பிக்கை முற்றிலும் இந்த வழக்கில் இழக்கப்படுகிறது ஒருமைப்பாடு இல்லாதது ஏமாற்றுதல் எனவே இவை அனைத்தும் குறிப்பிட்ட சில விவகாரங்கள் தொடர்பானவை குறிப்பாக நாம் விவாதித்த இந்த குறிப்பிட்ட வழக்கு ஆனால் ஆராய்ச்சிக்கான நெறிமுறைகள் கருத்துத் திருட்டு அல்லது திருப்தி செய்ய வேண்டிய ஒன்று ஆகியவற்றைப் பற்றி விவாதிக்கும்போது நாம் காணக்கூடிய சில தொடர்புடைய சிக்கல்கள் உள்ளன ஒரு கருத்துத் திருட்டு என்பது நீங்கள் வேறொரு வேலையை எடுத்தாலும் பத்திரிகைகளில் வெளியிடுவதன் மூலம் அதை எழுதுவதன் மூலம் அல்லது உங்கள் வேலையை வழங்குவதற்கும் ஒரு சூழ்நிலை ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை நீங்கள் வெளியிடும்போது அதை உங்கள் அசல் ஆக்கப்பூர்வமாக வெளியிடுவீர்கள் ஆனால் நீங்கள் அதை தூக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது மற்றவரின் வேலையில் இருந்து சரியாக ஒப்புக் கொள்ளாமல் அதை எடுத்துக் கொள்கிறீர்கள் மீண்டும் மற்றொரு ஆராய்ச்சியாளரைப் பற்றி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளைச் சுமத்துகிறார் இது பெரும்பாலும் ஆராய்ச்சி ஆய்வகங்களில் நடக்கிறது மேலும் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் வேறு சில சூழல் ஆய்வு நடைபெறுகிறது ரகசியத்தை மீறுதல் ஆய்வின் பல களங்களில் இது நிகழ்கிறது குறிப்பாக உதாரணமாக மருத்துவம் மருத்துவ ஆராய்ச்சி அல்லது சமூக அறிவியல் போன்ற சில இடங்களில் இது நிகழலாம் ஏனென்றால் பங்கேற்பாளர்கள் அல்லது பாடங்களில் உள்ள இரகசியத்தன்மை மிகவும் முக்கியம் பங்கேற்பாளர்களின் தனியுரிமை பராமரிக்கப்பட வேண்டும் மேலும் ஆராய்ச்சியாளரை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அவற்றைப் பற்றிய நிறைய தகவல்கள் வெளிவந்துள்ளன மேலும் ஆராய்ச்சியாளர் இப்படித்தான் நிறைய விஷயங்களைக் கொண்டிருக்கிறார் மேலும் இது நடக்கிறது ஏனெனில் பாடங்களில் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் எனவே நம்பிக்கை அல்லது ஆராய்ச்சியாளர் நம்பகத்தன்மையைக் காப்பாற்றுவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அந்த அர்த்தத்தில் ரகசியத்தை மீறுவது மிகவும் கடுமையான அநீதி நடைமுறையாகும் பாகுபாடு இல்லாமை இது மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கும் ஒரு பொதுவான விஷயம் பாலினம் சாதி குறிப்பாக இந்திய சூழலில் இனவாதம் தேசியவாதம் மற்றும் நீங்கள் பேசும் மொழி மற்றும் நமது ஆளுமை அல்லது நம் குணாதிசயத்தை தீர்மானிக்கும் பல காரணிகள் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடு அலட்சியம் இதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான் ஒரு ஆராய்ச்சியாளர் பொறுப்பைக் காட்ட வேண்டும் பொறுப்பானது முக்கியமான விடயங்களில் ஒன்றாகும் ஆய்வாளர் தனது ஆராய்ச்சிக்கு பொறுப்பேற்க வேண்டும் இதனால் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை தவிர்க்கவும் சில நேரங்களில் அலட்சியம் தீங்கு விளைவிக்கலாம் உண்மை மற்றும் பொறுப்பான தரவு மேலாண்மை மனித மற்றும் விலங்கு பங்கேற்பாளர்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வு எனவே இது மிகவும் முக்கிய டொமைன் மிகவும் முக்கியமான டொமைன் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா வகையான சூழ்நிலைகளையும் தவிர்ப்பதற்கு எங்கு வேண்டுமானாலும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் தீங்கு தவிர்க்க முடியாத நிலையில் நான் முன்பு குறிப்பிட்டபடி அதை ஒழுங்காக நிர்வகிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது அது முக்கியம் ஆராய்ச்சியாளர் உயிரை மதிக்க வேண்டும் மனித மற்றும் விலங்கு வாழ்க்கைக்கு மிகுந்த மரியாதை காட்ட வேண்டும் பின்னர் சமூக ஆராய்ச்சியின் பின்னணியில் பல விரிவுரைகள் உள்ளன இவை விரிவாக விவாதிக்கப்படாமல் இருக்கலாம் இப்போது மீண்டும் ஆராய்ச்சிக் நெறிமுறைகளின் விசேஷத்தை நீங்கள் சிறப்பாக புரிந்துகொள்ள முயற்சிக்கும் போது அது நடத்தை நெறிமுறைகளையும் ஆராய்ச்சியாளர்களுக்கான நடத்தை விதிமுறைகளையும் கையாளும் என்பதை நாம் காணலாம் ஏற்கத்தக்க மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தைக்கு இடையில் வேறுபாடு எப்படி உதாரணமாக கருத்து வேறுபாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லது பாகுபாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது அவை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதற்கான காரணங்கள் உள்ளன ஏனென்றால் அவை சத்தியத்தின் அடிப்படையில் அனைத்து தடைகளையும் ஆராய்ச்சியில் உண்மையைக் கண்டறிந்துள்ளன மறுபடியும் நெறிமுறை கேள்விகளை ஆராய்ச்சியாளர்கள் எதிர்கொள்கிறார்கள் எப்படி அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதைப் பற்றி விவாதிக்கிறார்கள் ஆராய்ச்சி தார்மீக கலாச்சார சமூக சட்ட மற்றும் அரசியல் தாக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சி இங்கே மீண்டும் பொறுப்பு வந்துவிடுகிறது என்பதை நாம் மீண்டும் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டால் அந்த ஆராய்ச்சிகளின் தாக்கங்கள் அதை புரிந்து கொள்ளும் வழி இவை அனைத்தும் சில ஆராய்ச்சிகளில் நடத்தப்பட்ட அதே ஆராய்ச்சி போது வேறுபட்டிருக்கும் மற்ற கலாச்சாரம் இன்றைய உலகில் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் உலகமயமாக்கப்பட்ட உலகில் நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த உலகத்தின் தொலைதூர மூலைகளில் ஒன்றில் நடைபெறும் ஒரு ஆராய்ச்சி இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டுக்கு மருந்து தொழிற்துறையில் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பதற்காக அல்லது வடிவமைக்கப்படும் மருந்து உலகிலுள்ள அனைத்து மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகையால் அந்த கருத்தில் சில சோதனைகள் நடத்தப்பட முடியாது பகுதிகள் மற்றும் ஒரு சமூக மற்றும் சட்ட கலாச்சார அம்சங்களை நோக்கி ஒரு உணர்திறன் இருக்க வேண்டும் சட்டம் வெவ்வேறு நாடுகளில் வித்தியாசமாக இருக்கும் எனவே சில நாடுகளில் சில சோதனைகள் அல்லது ஆராய்ச்சி நடத்தப்பட முடியாது ஆனால் வேறு சில நாடுகளில் சட்டம் வேறுபட்டிருக்கலாம் பின்னர் ஆராய்ச்சி அரசியல் தாக்கங்கள் எனவே இந்த விஷயங்களை ஒரு ஆராய்ச்சியாளர் உணர வேண்டும் மற்றும் உணர்திறன் இருக்க வேண்டும் ஆராய்ச்சியாளர்களுக்கான அடிப்படைப் பொறுப்புகளும் பொறுப்புகளும் இது மற்ற ஆய்வாளர்களுக்கும் ஒரு மாணவர்களுக்கும் ஒருவருடைய பேராசிரியர்களுக்கும் ஒருவருக்கும் சக ஆராய்ச்சியாளர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு கடமை மேலும் நியாயமற்ற நடத்தை ஏன் நிகழ்கிறது என்பதை நாம் ஆராயும்போது இதற்கு பல காரணங்கள் உள்ளன என்பதை நாம் காண முடிந்தது குறிப்பாக இன்றைய உலகில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பிடுகையில் அநியாய நடைமுறைகளை எதிர்கொள்ளும் ஆராய்ச்சிக்கான உலகில் வாய்ப்புகள் உள்ளன காரணம் ஆராய்ச்சி வெறுப்பாக இருக்கிறது எனவே ஆராய்ச்சியாளர்கள் எளிதில் வெளியேறலாம் எனவே இத்தகைய பல முயற்சிகள் கடுமையான சட்டவிரோதமானவை சுய ஆர்வம் அறியாமை மற்றும் சார்பியல் சில நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாகவும் நியாயமற்றவையாகவும் இருப்பதாக மக்கள் அறியவில்லை மக்கள் தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் விழிப்புணர்வு இல்லை அது சரி வேறு சில இடங்களில் அல்லது வேறு சில தனிநபர்களிடம் சரியா இருக்காது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒத்துழைக்கையில் இது ஒரு சிக்கலை உருவாக்கும் எனவே நெறிமுறை நடைமுறைகள் குறிப்பாக ஒத்துழைப்பு ஆராய்ச்சி போது அவர்கள் உண்மையில் செயல்முறை பெறும் முன் அனைத்து கூட்டுப்பணியாளர்கள் சில நடைமுறைகள் மீது ஏற்றுக்கொள்வது முக்கியம் மானியங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் வெளியிட அல்லது பெற அழுத்தங்கள் இது மற்றொரு விஷயம் இன்றைய உலகம் வெளியிட நிறைய அழுத்தங்கள் உள்ளன பல இடங்களில் மந்திரம் வெளியிட அல்லது அழிக்கப்படுகிறது பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியில் அற்புதமான முடிவுகளைத் தருகின்றன என்ற நம்பிக்கையுடன் மக்களை நியமிக்கின்றன ஆராய்ச்சியாளர்களுக்கு பணத்தைத் திரட்ட அவர்கள் தயாராக உள்ளனர் ஆனால் அவை முடிவுகளை எதிர்பார்க்கின்றன மேலும் இது நடக்கவில்லை என்றால் அது ஆராய்ச்சியாளர்களின் வேலைப் பாதுகாப்பை பாதிக்கும் எனவே இயற்கையாகவே வெளியிடுவதற்கு நிறைய அழுத்தம் இருக்கிறது மேலும் மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களைப் பெறவும் உள்ளது எனவே இந்த சூழலில் ஏமாற்றங்களிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் சுய ஆர்வத்திற்காக கைவிட்டு எளிதில் வழிகாட்டல்களைப் பெறலாம் இது நியாயமற்ற நடத்தைக்கு காரணமாக இருக்கலாம் எனவே அதை கையாள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் வாழ்க்கை ஆர்வங்கள் சுய விருப்பம் மூலம் வழிநடத்தும் இலாபம் அல்லது புகழ்பெற்றது பின்னர் மாணவர்கள் மற்றும் பயிற்சியின் மோசமான மேற்பார்வை மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் மோசமான மேற்பார்வை இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பேராசிரியர்கள் அல்லது மூத்த அறிஞர்களே ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர் சமூகத்தின் மீது சில பொறுப்புகளை கொண்டிருக்கலாம் மற்றும் ஒரு பொறுப்புகளில் ஒன்று ஒரு மாணவர்களிடம் உள்ளது மக்கள் தங்கள் மாணவர்களை ஒழுங்காக நடத்த வேண்டும் அவர்களின் பயிற்சியும் ஒழுங்காக நடத்த வேண்டும் பின்னர் மீண்டும் சாத்தியமான தீங்கை உணர்திறன் மக்கள் இதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில்சில செயல்கள் அல்லது குறிப்பிட்ட விளைவுகளை மனிதர்கள் அல்லது இயற்கையோ விலங்குகளோ பாதிக்கலாம் எனவே அதை தவிர்க்க மிகவும் கவனமாக முயற்சி செய்ய வேண்டும் பொறுப்பற்ற நடத்தை மற்றும் அணுகுமுறை எனவே நான் குறிப்பிட்டுள்ளபடி பொறுப்புகள் ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கிய காலமாக இருக்கின்றன மேலும் ஆராய்ச்சியில் நெறிமுறை குறைபாடுகள் கணிசமாக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன எனவே நாங்கள் பொறுப்பு பற்றி பேசும் போது ஒவ்வொரு ஆராய்ச்சியாளருக்கும் தீங்கு தடுக்க எதிர்மறையாக ஒரு பொறுப்பு உள்ளது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி வேலைகள் அல்லது ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் அல்லது ஆராய்ச்சியின் விளைபொருள்களை கண்டுபிடிப்பவர்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது செயல்முறை கூட தீங்கு விளைவிக்கக்கூடும் என்பதால் நான் அதை எதிர்மறையாகச் சொல்கிறேன் எனவே ஆராய்ச்சியாளர்கள் அதை அறிந்திருப்பது மிக முக்கியம் மற்றும் பல்வேறு வகையான தீமைகள் உள்ளன வேண்டுமென்றே அலட்சியமாகவும் பொறுப்பற்றதாகவும் நீங்கள் மூன்று வகையான தீங்குகளை தவிர்க்கவும் அதைத் தடுக்கவும் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒரு முழுமையான பொறுப்பும் பொறுப்பாளர்களும் தங்கள் முழு வேலை மற்றும் தொழில் பொது நம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு பொறுப்பைக் கொண்டுள்ளனர் அவர்கள் பொதுமக்களுக்கு கடன்பட்டுள்ளனர் மற்றும் பொதுநலம் மிகவும் முக்கியம் சமுதாயத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கும் அல்லது சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பின் பேரில் நம்பிக்கையை கட்டியெழுப்பப்பட்டால் அது சமுதாயத்திற்கு நன்மையளிக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த எதிர்பார்ப்பு ஆராய்ச்சியாளர்கள் சமுதாயத்தால் ஆதரிக்கப்படுகிறார்கள் எனவே ஆய்வாளர்கள் இதை மனதில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் பொதுமக்களிடம் ஒரு நேர்மறையான நெறிமுறை தார்மீக பொறுப்பை வைத்திருக்க வேண்டும் அவர்களின் பணி பொது மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் பயனளிக்கும் இப்போது நவீன ஆராய்ச்சி நெறிமுறைகளின் பரிணாமத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஏனென்றால் ஆராய்ச்சி என்பது ஒப்பீட்டளவில் நவீன நிகழ்வு ஆகும் முன்னர் மக்கள் ஆராய்ச்சிக்காகப் பயன்படுத்தினர் ஆனால் அதை நடத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தும் வழி மிகவும் வித்தியாசமானது இப்போது பதினெட்டாம் நூற்றாண்டின் பின்னர் இன்று நாம் புரிந்துகொள்ளும் ஆராய்ச்சியில் இருந்துள்ளோம் முன்னர் ஆராய்ச்சி இருந்தது ஆனால் அவர்கள் வெவ்வேறு முன்னுரிமைகள் ஒரு மிகவும் மாறுபட்ட சூழலில் அதை செய்ய பயன்படுத்தப்படும் முந்தைய நாட்களில் ஆய்ந்தவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் உண்மையில் அனுபவித்தனர் மேலும் நவீனகால சமகால நாள் ஆராய்ச்சியாளரால் கட்டுப்படுத்தப்பட்ட பல காரணிகளால் அவை கட்டுப்படுத்தப்படவில்லை எனவே நவீன ஆராய்ச்சி நெறிமுறைகளின் பரிணாமத்தை நீங்கள் புரிந்துகொள்ள முயன்றால் ஆராய்ச்சிக்கான திட்டங்களில் ஈடுபடுகின்ற மனிதக் கடமைகளின் பாதுகாப்பு நவீன ஆராய்ச்சிக்கான முக்கியத்துவத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர்தான் முதன்மையான பிரச்சினை இது மற்றும் உலகம் முழுவதும் இது பற்றி விவாதிக்கப்பட்டது இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் கூட்டணிப் படைகளின் வெற்றியும் அட்டூழியங்களும் கொடூரங்களும் நாஜிக்களும் நாஜி ஜேர்மனியர்களும் யூதர்களுக்கு செய்திருக்கிறார்கள் யூதர்கள் ஜிப்சிகள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டோர் ஆகியோர் நாஜிக்களின் ஆட்சியின்கீழ் அவர்களால் மிகவும் துன்பப்பட்டனர் எனவே இந்த சூழலில் நிறைய விவாதங்கள் உலகம் முழுவதும் நடந்தது எனவே நவீனகால ஆராய்ச்சியின் வளர்ச்சியில் சில மைல்கற்கள் உள்ளன நான் அவற்றை சுருக்கமாக விளக்க வேண்டும் முதன்முதலாக நியூரம்பெர்க் சோதனைகள் 1949 இல் எங்காவது எடுக்கப்பட்டன இறுதியில் குறியீடுகள் சிலவற்றைக் கொண்டிருக்கும் பின்னர் டஸ்கீகி சிபிலிஸ் படிப்பு இது கிட்டத்தட்ட US இல் நாற்பது ஆண்டுகள் நீடித்தது மேலும் இது அலபாமா மாநிலத்தில் நடந்த சில மோசமான அநீதி நடைமுறைகளையும் அம்பலப்படுத்தியது பின்னர் ஹெல்சிங்கியின் அறிவிப்பு எவ்வாறு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முக்கியமான வழிகாட்டுதல்களுடன் சிலவற்றைக் கொண்டு வந்துள்ளது 1979 இல் பெல்மோன்ட் அறிக்கையைத் தொடர்ந்து இது நிகழ்ந்தது எனவே இவை சில வரலாற்று மைல்கற்கள் ஆகும் பின்னர் இந்த முக்கிய நிகழ்வுகளின் அனைத்து நிகழ்வுகளும் நடந்துள்ளன அல்லது அதற்கு மாறாக மனிதர்கள் குறிப்பாக ஈடுபாடுள்ள மருந்து அல்லது உடல்நலத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதை நாம் காண முடிந்தது நான் குறிப்பிட்டுள்ளபடி வெளிப்படையான அக்கறை ஆராய்ச்சிக்கான திட்டங்களில் ஈடுபட்டுள்ள மனித சமுதாயங்கள் மற்றும் மீண்டும் நாம் இந்த சூழலில் நாம் விலங்குகள் மீது ஆராய்ச்சி நடக்கும் அல்லது விலங்குகள் பாடங்களில் ஈடுபட்டுள்ள போது சில அல்லது கொண்டு சில கவலை கொண்டு வெளிப்படையான அல்லது வெளிப்படுத்தினர் அமெரிக்க விலங்கு நல நடவடிக்கை சரியான பராமரிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் ஆய்வாளர்கள் விலங்குகளின் வாழ்வை மதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நாம் அவர்களை புறக்கணிக்க முடியாது எனவே இந்த விஷயங்கள் விலங்கு நலச் செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகின்றன உலகில் பல நாடுகளில் இன்று சட்டங்கள் அல்லது சட்ட ஆலோசனைகள் உள்ளன விலங்குகள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் நாம் இன்று நெறிமுறைக் குழுக்கள் அல்லது நெறிமுறைகள் குழுக்கள் அல்லது நிறுவன ஆய்வு வாரியங்கள் இவையனைத்தும் நிறுவனத்திற்குள்ளேயே நடக்கும் அந்த வகையான ஆராய்ச்சியை ஆராய்வதுடன் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆராய்ச்சியை நடத்தும் போது பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறை வழிமுறைகளை பரிந்துரைக்க முயற்சிக்கும் பின்னர் நிச்சயமாக சில பொதுவான பிரச்சினைகள் நாம் சில ஏற்கனவே பார்த்துள்ளோம் மேலும் நாம் நுரெம்பெர்கின் சோதனைகளை பற்றி பேசும்போது நியூரம்பெர்க் பற்றி மிகச் சுருக்கமாகப் பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளேன் இந்த வழிகாட்டிகள் நாசி மருத்துவர்களின் சித்திரவதை முகாம்களில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை ஆய்வு செய்துள்ளன பல நச்சு இரசாயனங்கள் மற்றும் பிற பொருட்களின் விளைவுகள் யூதர்கள் மற்றும் ஜிப்சிகளின் உடல்களில் சோதிக்கப்பட்டன நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள் மற்றும் ஊனமுற்ற குடிமக்களுக்கு அவர்களது அனுமதியும் அனுமதியுமின்றி செயற்படுத்தப்பட்டது இது மேற்கோள் தேவைப்பட வேண்டிய தேவையை அடிக்கோடிட்டுக் காட்டியது விஞ்ஞானத்தின் பெயரில் எந்தவொரு மருத்துவ ஆராய்ச்சிக்கும் வழிவகுக்கும் சில உலகளாவிய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு இந்த சோதனைகள் உண்மையில் அடிக்கோடிடுகின்றன எனவே விஞ்ஞானிகளால் கண்மூடித்தனமாக நடத்தப்படுவதில்லை ஏனென்றால் முடிவு நல்லது என்பதால் நீங்கள் விரும்பும் எந்த விதத்திலும் அதை நடத்த முடியாது வழிமுறைகள் மிகவும் முக்கியம் முடிகள் மற்றும் வழிமுறைகள் நெருக்கமாக ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன இதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் எனவே நியூரம்பெர்க் குறியீட்டின் உருவாக்கம் 1949 ஆம் ஆண்டில் நடந்தது தன்னார்வ ஒப்புதலுக்கான வெளிப்படையான முக்கியத்துவம் உள்ளது மக்கள் சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் மக்கள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு மனிதர்களின் பாடங்களை உள்ளடக்கிய ஆராய்ச்சிக்கான பொருளின் அனுமதி அல்லது ஒப்புதல் மிகவும் மையமாகிவிட்டது டஸ்கீயின் சிபிலிஸ் ஆய்வு அமெரிக்காவில் நடந்த மற்றொரு துரதிர்ஷ்டமான சம்பவம் இதை அறிவது ஆச்சரியமாக இருக்கும் இது 1932 முதல் 1972 வரை நாற்பது ஆண்டுகள் நடந்தது இது பொதுமக்களுக்கு ஊடகங்களால் அம்பலப்பட்டது இது கறுப்பர்கள் மீது அமெரிக்க பொது சுகாதார சேவையால் நடத்தப்பட்டது எனவே இந்த ஆய்வுக்கு கறுப்பர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இது இந்த விஞ்ஞான ஆய்வு இனரீதியாக எவ்வாறு ஊக்கப்படுத்தப்பட்டது என்பதை சிறப்பித்துக் காட்டுகிறது சிகிச்சையளிக்கப்படாத சிபிலிஸின் விளைவுகளை கண்டறிய மருத்துவ ஆய்வு கண்காணிக்கப்படுகிறது எனவே சிபிலிஸ் மற்றும் சிபிலிஸ் இல்லாத மக்கள் அவர்கள் அனைவரும் மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டனர் சிபிலிஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சையளிக்கப்படாவிட்டாலும் மருந்துகள் சிறிது சிறிதாக கிடைக்கப்பெற்றன ஆனால் அவை வழங்கப்படவில்லை இந்த மருந்து வழங்கப்படவில்லை ஏனென்றால் சிகிச்சை அளிக்கப்படாத சிபிலிஸின் விளைவுகளை ஆய்வு செய்ய நோக்கம் இருந்தது இந்த சோதனையை நடத்தியதற்கு இந்த பங்கேற்பாளர்களில் பலருக்கு தெரியாது என்பதால் எந்த ஒப்புதலும் எடுக்கப்படவில்லை அவர்கள் ஒருபோதும் சொல்லப்படவில்லை அவர்கள் மோசமான இரத்தத்திற்கு சிகிச்சையளிக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர் வேறு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை எந்த அனுமதியும் பெறப்படவில்லை ஆய்வின் நோக்கம் எல்லாவற்றிற்கும் தெரியாது அது கிடைக்கப்பெற்றாலும் கூட சிகிச்சை அளிக்கப்படவில்லை அந்தச் செயலில் பலர் தங்கள் உயிரை இழந்தார்கள் பலர் காயமடைந்தனர் இறுதியாக இதையொட்டி பொதுமக்களிடமிருந்து இது செய்தித்தாள்களில் தோன்றியது ஆய்வில் நிறுத்தப்பட்டது அமெரிக்க பொது சுகாதார சேவைகளை ஆராய்ச்சி ஆய்வு நிறுத்தப்பட்டது எனவே இது ஒரு பந்தய அடிப்படையிலான ஆய்வு என்று தெளிவாக இருந்தது எனவே சில நேரங்களில் நான் பாகுபாடு பற்றி குறிப்பிட்டேன் இங்கே கொள்கையின் ஒரு மொத்த மீறல் உள்ளது அது பாகுபாடு அடிப்படையிலானது எந்த வெள்ளையனும் இந்த ஆராய்ச்சி வேலையில் பாடங்களைப் படித்திருக்கவில்லை மறுபடியும் 1964 ஆம் ஆண்டில் ஹெல்சிங்கியின் பிரகடனம் மனித சமுதாயங்களை உள்ளடக்கிய அனைத்து உயிரி ஆராய்ச்சிகளும் நலனுக்காக பங்கு பெறுவதற்கான அபாயத்தை கவனமாக மதிப்பிடுகின்றன எனவே ஆபத்து பயன் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் மேலும் நன்மைகள் இருந்தால் ஆய்வு நடத்தப்படலாம் பொருள் தனியுரிமையை மதிக்கவும் எனவே இது பற்றி நான் குறிப்பிட்டுள்ள இரகசியத்தன்மை இந்த விஷயத்தில் பங்கேற்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆய்வில் ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியில் ஒரு மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் அவன் அல்லது அவள் தனியுரிமையை பராமரிக்க வேண்டும் எனவே அவரைப் பற்றிய அனைத்து தகவல்களும் இரகசியமாக பராமரிக்கப்பட வேண்டும் மேலும் விஷயத்திற்கு பங்கு பெறுவதற்கான செலவு குறைக்கப்பட வேண்டும் எனவே இடர் மேலாண்மை சரியான இடர் மேலாண்மை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் Belmont அறிக்கை 1979 உயிரிமருத்துவ மற்றும் நடத்தை ஆராய்ச்சி மனிதர்களின் பாதுகாப்பு தேசிய கமிஷன் ஆராய்ச்சி இந்த பரிணாம வளர்ச்சி மற்றொரு முத்திரை இருந்தது 45 மறுபடியும் நூரெம்பெர்க் வழியிலிருந்து பெல்மண்ட்டில் நாம் பார்த்த அனைத்தும் பங்கேற்பாளர்களிடமிருந்து தன்னார்வ ஒப்புதலுக்கான தேவையை வலியுறுத்தியது எனவே மக்கள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களின் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களின் அனுமதியை எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் ஒப்புதல் எடுக்கப்பட வேண்டும் அவற்றின் தகவல்கள் இரகசியமாக வைக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் உயர்த்தப்பட்டுள்ளன தனிநபரின் தன்னாட்சி உரிமையின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவும் ஒவ்வொரு நபரும் தானாகவே தன்னார்வ தொண்டு நிறுவனமாக அங்கீகரிக்கப்படுவதுடன் அவரும் அவரும் தனிப்பட்ட நபராக இருப்பதாலேயே அவரை மதிக்க வேண்டும் எனவே விலங்கு நல சட்டம் விலங்குகளுடன் ஆராய்ச்சி செய்ய வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வழங்குகிறது பிற பரிமாணங்களை பின்னர் சேர்க்கப்பட்டன பல சிக்கல்கள் உள்ளன அவை கிடைத்தவை உண்மையில் ஆராய்ச்சி நெறிமுறைகளை வலுவான மற்றும் வலுவானதாக ஆக்குகின்றன அவர்கள் அனைவரும் பொறுப்பான நடத்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து பொறுப்பான நடத்தையின் பல்வேறு அம்சங்கள் மேலும் நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி மனிதப் பங்கேற்பாளர்களைப் போன்ற விஷயங்களில் சில குறிப்பிட்ட விஷயங்களைப் பற்றி பேசும்போது சில முக்கியக் கோட்பாடுகள் உள்ளன ஆய்வில் பங்கேற்க ஒப்புதல் அளிக்கின்றன படிப்பிற்கான அனைத்து தகவல்களையும் நீங்கள் அறிந்திருந்தால் பங்கேற்பாளர்களுக்குத் தரப்பட வேண்டும் ஆய்வின் எந்த கட்டத்திலும் இந்த ஆய்வு இருந்து விலகி அல்லது ஆராய்ச்சி திட்டங்களில் பங்கேற்க மறுக்கின்றனர் எனவே இந்த விஷயங்களை மதிக்க வேண்டும் நம்பகத்தன்மை நான் மீண்டும் தனிப்பட்ட தகவல் அல்லது அடையாளம் காணக்கூடிய தரவு பங்கேற்பாளரின் ஒப்புதல் இல்லாமல் வெளியிடப்படக்கூடாது உதாரணமாக ஒரு ஆய்வு நடத்தப்படும் போது பல விஷயங்கள் இதழில் வெளியிடப்பட வேண்டும் பாடங்களைப் பற்றிய பல தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தைப் பற்றிய சில தகவல்கள் முடக்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக பெயர் இடம் மற்றும் எங்களுடைய அடையாளத்தை அடையாளம் காண மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அத்தகைய விவரங்கள் ஆராய்ச்சியாளர்களால் வெளியிடப்படக்கூடாது ரகசியத்தை பராமரிக்க இது மிகவும் முக்கியம் பாதுகாப்பு சேகரிக்கப்பட்ட தரவுகள் மற்றும் மாதிரிகள் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட வேண்டும் மற்றும் பாதுகாப்பு பங்கேற்பாளர்கள் ஆபத்து தேவையற்ற அல்லது விகிதாசார அளவு வெளிப்படும் கூடாது ஆனால் நீங்கள் விலங்குகளுக்கு வரும்போது மிருகங்களைப் பாடமாகப் பயன்படுத்தும் ஆராய்ச்சி அங்கும் அந்த விலங்கினமும் கூட விலைமதிப்பற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாதிரிகள் போன்ற விலங்குகளைப் பயன்படுத்துதல் இன்றைய சூழலில் ஆராய்ச்சியாளர்கள் விலங்குகளை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்துகின்றனர் மனிதர்கள் நோய்த்தொற்றைப் புரிந்துகொள்வதற்காக குறிப்பாக உயிரி மருத்துவ ஆராய்ச்சிக் களத்தில் மருந்து ஆராய்ச்சியில் விலங்குகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன தடுப்பூசிகள் அல்லது மருந்துகள் போன்ற பயனுள்ள தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை உருவாக்கவும் நச்சுத்தன்மையின் சோதனைகளில் மாதிரிகள் போன்ற விலங்குகளைப் பயன்படுத்துதல் சில நச்சு பொருட்கள் அவர்கள் போன்ற பொருட்கள் வெளிப்படும் என்றால் என்ன தாக்கம் மற்றும் எப்படி அவர்கள் குணப்படுத்த முடியும் இவை அனைத்தும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஏனெனில் அந்த விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன விலங்குகள் அனைத்தும் தீங்கு விளைவிக்கும் என்பதால் அவை இறுதியில் இந்த செயலில் பாதிக்கப்படும் இது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏனென்றால் குறைந்தபட்சம் சம்மந்தப்பட்ட மனித உரிமைகள் எடுக்கப்பட்டால் இதை செய்ய எங்களுக்கு உரிமை இருக்கிறதா நாம் மனிதனின் அனுமதியை எடுத்துக்கொள்கிறோம் வயது வந்த மனிதர் ஆனால் விலங்குகளின் விஷயத்தில் இது வழக்கு அல்ல அவற்றைப் படிப்பதற்காக விலங்குகளின் அனுமதியை நாங்கள் எடுக்கவில்லை எந்த சூழ்நிலையில் நாம் அதை செய்யலாம் நாம் திடீரென்று அதை செய்ய முடியாது அது தேவைப்படும் போது மட்டுமே செய்ய முடியும் மீண்டும் நாம் அவற்றை உணவுக்காக பயன்படுத்துவதில்லை எனவே நிச்சயமாக ஒரு வாதத்தை கொண்டு வர முடியும் நாம் எப்படியும் அவற்றை சாப்பிடுகிறோம் பிறகு சோதனை நோக்கங்களுக்காக அவற்றைப் பயன்படுத்துவதில் தவறு என்ன அவர்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது தீமைக்குத் தீங்கு விளைவித்தாலும் கூட நாம் அவற்றை உணவாக பயன்படுத்துகிறோம் அவற்றை உணவுகளாகப் பயன்படுத்துகிறோம் நாம் அவற்றைக் கொன்றுவிடுகிறோம் ஆனால் அத்தகைய வாதத்தில் எந்தச் சொத்தும் இல்லை உணவிற்கான விலங்குகளைப் பயன்படுத்துவதோ அல்லது ஆராய்ச்சிக்கான பரிசோதனைக்காக ஒரு மிருகத்தை பயன்படுத்துவதோ அவை ஒரே அளவிலா நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டுப் பார்க்கலாமா இவை சில சிக்கல்களாகும் விலங்குகளின் அனைத்து வகைகளையும் நாம் பயன்படுத்தலாமா உதாரணமாக பொதுவாக பயன்படுத்தப்படும் விலங்குகளில் சில எலிகள் பொதுவாக மருந்து ஆராய்ச்சி மூலம் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன குரங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அவை மனித இனத்துக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளன ஆனால் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் சிம்பன்சிகளைப் பயன்படுத்தலாம் சில சிம்பன்சிகளை சில திறமைகளை வெளிப்படுத்துவதால் சிம்பன்சிகளைப் பயன்படுத்த முடியாவிட்டால் மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும்போது அவர்களின் மூளை மிகவும் மேம்பட்டது என்பதற்கு சான்றுகள் உள்ளன எனவே அவற்றைப் பயன்படுத்தலாமா எனவே இந்த மாதிரியிலான விலங்குகளின் ஆராய்ச்சி நெறிமுறை சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கும்போது நாம் சமாளிக்க வேண்டிய சிக்கல்களில் சில ஆனால் எவ்வாறாயினும் ஆராய்ச்சியாளர்கள் சில குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன ஒன்று நேர்மையானது ஆராய்ச்சியாளர்கள் நேர்மையானவர் அவர் செய்யும் வேலைக்கு சமுதாயத்திற்கு சக ஆராய்ச்சியாளர்களிடம் பங்கேற்பாளர்களுக்கும் தங்களுக்குமான குறைந்தபட்ச சாத்தியமான ஆபத்து இதை மீண்டும் கலாச்சார உணர்திறன் நான் இதை ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த ஆராய்ச்சி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கான வெளிப்படைத்தன்மை அது வெளியிடப்பட வேண்டும் ஒரு ஆராய்ச்சியாளர் பல்கலைக்கழகத்தில் அல்லது ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிகிறாரானால் உதாரணமாக ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக நிறுவன அதிகாரிகள் நிறுவன அதிகாரிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் அமைப்பு அதிகாரம் ஒரு பரந்த அல்லது ஒரு நெறிமுறை குழு ஒரு நிறுவனம் மதிப்பீடு என்று அர்த்தம் அவர்களின் அனுமதி கட்டாய ஆகிறது அங்கு ஆராய்ச்சியாளர் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் ஆராய்ச்சி செயல்முறை பற்றி எந்த தகவல்களையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் எங்கு வேண்டுமானாலும் அவை ஆபத்து அல்லது தீங்கு விளைவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இடங்களில் எங்கு வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம் பங்கேற்பாளர்களுடன் ஆராய்வதற்கான நன்மைகள் இது ஏற்கனவே ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆராய்ச்சி இந்த நன்மைகளை பல்வேறு வகையான இருக்க முடியும் சில சந்தர்ப்பங்களில் ஆராய்ச்சிக் கூடம் சக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கூட்டுப்பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேறு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை செய்யக் கூடாது ஏனென்றால் மீண்டும் ஒரு கட்டுரையை நீங்கள் வெளியிடும்போது உங்கள் சக ஆசிரியர்களை இணை ஆசிரியர்களாக வைத்திருக்க முடியும் முதல் எழுத்தாளர் இரண்டாவது எழுத்தாளர் மற்றும் மூன்றாவது எழுத்தாளர் யார் என்பது முழு பிரச்சினை அது ஒரு பிரச்சினை அதே நேரத்தில் உங்களுடைய பணியுடன் ஒத்துழைத்த ஒரு குறிப்பிட்ட ஆய்வாளராக இருந்தாலும் அவரின் பெயர் ஒரு எழுத்தாளராக சேர்க்கப்படலாம் அது ஒரு நெறிமுறை சிக்கலை உள்ளடக்கியது சில சந்தர்ப்பங்களில் யாரோ உங்களுக்கு உதவியதால்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அர்த்தமில்லை அல்லது அந்த நபரின் பெயரைப் பயன்படுத்தலாம் அந்த நபரின் பெயரை வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நபர் ஒரு கடன் ஒரு வெளியீட்டைப் பெறலாம் ஆனால் அது ஆராய்ச்சியின் நோக்கம் அல்ல மக்கள் புகழ் பெறும் பொருட்டு ஆராய்ச்சியின் நோக்கம் நிச்சயமாக இல்லை இது முக்கியமான சமூக நலன் எனவே நீங்கள் தகுதி அடிப்படையில் மக்கள் பங்களிப்புகளை அங்கீகரிக்க வேண்டும் வெளியிடப்பட்டிருக்கும் தாளில் உள்ள கருத்துக்களின் வளர்ச்சியில் கணிசமான பங்களிப்பு இருந்தால் அது கண்டிப்பாக அந்த நபர் ஆசிரியருக்குக் கொடுக்க வேண்டும் ஆனால் கணிசமான பங்களிப்பு இல்லை என்றால் இங்கேயும் அங்குயும் உதவி செய்யுங்கள் பிறகு நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளலாம் நபர் எனவே ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி முடிவு எடுக்கும்போது மனதில் கொள்ள வேண்டியவை இவை சமூக நலன்கள் தனி நன்மையை விட முக்கியமானது நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் முதாயத்தை பொறுத்தவரையில் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது சமூக நலன்கள் மிகவும் முக்கியம் ஏனென்றால் நான் குறிப்பிட்டுள்ளபடி இப்போது நான் மீண்டும் சொல்கிறேன் ஆராய்ச்சி பொது நம்பிக்கைக்கு அடிப்படையாக உள்ளது மீண்டும் இந்த விரிவுரையில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட சரியான ஆபத்து மேலாண்மை ஆபத்து குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஆனால் ஒருவர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தாது மற்றும் பிற முக்கிய விஷயங்கள் சமூகத்தில் உள்ள சமூக நலன் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றில் சில சவால்களை எதிர்கொள்கின்றோம் ஆராய்ச்சி நிச்சயமாக சமுதாயத்தில் சில நேர்மறையான தாக்கங்களைக் கொண்டிருக்கும் உதாரணமாக பல ஆராய்ச்சி முயற்சிகள் சமுதாயத்தின் மீது மிகவும் வெளிப்படையான மற்றும் நேரடியான நேர்மறையான தாக்கத்தை கொண்டிருக்காது என்று கூறுங்கள் அவர்கள் நிச்சயமாக சில தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் சில வேறுபட்ட வடிவங்கள் ஆராய்ச்சி மிகவும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஆராய்ச்சியாளர்கள் நிதி நிறுவனங்களின் பொறுப்புகள் என்னவாக இருக்க வேண்டும் மேலும் பல கருத்தாய்வுகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு பொறுப்பான வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டேன் வெளியீடு மற்றும் எழுத்தாளர் பிரச்சினைகள் சம்பந்தப்பட்ட கூட்டு ஆராய்ச்சி மற்றும் அறிவார்ந்த சொத்துரிமைகளை மதிக்கும் அது மிகவும் முக்கியம் ஏனென்றால் ஆராய்ச்சியாளராக நீங்கள் அறிவார்ந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கப்போவதாக ஏதோ ஒன்றை உருவாக்குகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற ஆராய்ச்சியாளர்களின் அறிவுசார் சொத்துரிமைகளை நீங்கள் மதித்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் பாகுபாடு காட்டாதீர்கள் பொறுப்பேற்காதீர்கள் இது ஒன்று இருக்க வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் என்ன செய்வதென்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ன நடக்கிறது என்பதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்வதே சிறந்தது மாறாக நெறிசாலையில் அல்லது ஆராய்ச்சி நெறிமுறைகளில் மிக முக்கியமானது அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாகும் இவை இரண்டும் சொற்கள் அல்லது ஒரு ஒற்றை சொல் பொறுப்பானவை நான் இந்த கருத்துக்களை முடிக்கிறேன்